மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய வகுப்பில் ஆப்பரேட்டிங் சைக்கிள் உடன் ஒப்பிடும்போது எடையுள்ள இயக்க சுழற்சி அல்லது எடையுள்ள இயக்க சுழற்சியின் கால அளவை கணக்கிடுவது சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் உற்பத்தி செயல்முறையின் வெவ்வேறு கட்டங்களில் ஒப்பிட்டு பார்க்கும் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் மூலப்பொருள் என்பது உங்கள் மொத்த உற்பத்தி செலவில் மிகப்பெரிய பகுதியாகும் எனவே இதற்கு மூலப்பொருளை உள்ளடக்கிய மற்றும் மூலப்பொருள் செலவுகளில் பாதியை உள்ளடக்கிய வொர்க் இன் ப்ராசஸ் அதாவது உற்பத்தி செயல்முறை செயல்பாட்டை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆகவே ஒப்பிட்டுப் பார்க்கும்போது பிற கட்டங்களுக்கும் அதே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே கோட்பாடு வல்லுனர்கள் எளிமையான அல்லது எடையற்ற சுழற்சியை மேம்படுத்துவதற்கு இயக்கச் சுழற்சியோடு ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்போது இன்னும் அதிகமாக இது மேம்பட்டது செயல்பாட்டு மூலதன தேவைகளை மதிப்பிடுவதற்காக அதிக அறிவியல் ரீதியாகவும் மற்றும் அதிக ஆதரவாகவும் எடையுள்ள இயக்க சுழற்சியின் கருத்து உருவாக்கப்பட்டுள்ளது நான் கடந்த வகுப்பில் சொன்னதுபோல எடையற்ற இயக்க சுழற்சியை ஒப்பிடும்போது எடையுள்ள இயக்க சுழற்சியை பயன்படுத்துவது நல்லது எடையுள்ள இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்தோம் இங்குள்ள இயக்க சுழற்சியை கணக்கிடுவதற்கான வழி என்ன என்பதை கோட்பாட்டளவில் சில சூத்திரங்களை கொண்டு நான் உங்களுடன் விவாதித்தேன் எனவே முந்தைய வகுப்பில் நாம் விவாதிப்பதை போல நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கால அளவை வெவ்வேறு கட்டத்தில் அல்லது வெவ்வேறு காலங்களில் பெருக்க வேண்டும் அது Drm அதாவது ரா மெட்டீரியல் அதாவது செலுத்தவேண்டிய கணக்குகளின் கால அளவு அந்தந்த எடையுடன் மற்றும் அந்த எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்று உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் ஆகவே எடையை கணக்கிடுவதற்காக விற்பனை விலையை பொதுவான வகுக்கும் எண்ணாக எடுத்துக் கொள்வதையும் பின்னர் விற்பனை விலைக்கு எதிராக வெவ்வேறு நிலைகளுக்கு அந்தந்த எடைகளை கணக்கிடுவதையும் நாம் அங்கு பார்த்தோம் எனவே அந்த விஷயத்தில் விற்பனை விலையை பொதுவான வகுக்கும் எண்ணாக பேசும் போது பெறத்தக்க கணக்குகள் செலுத்தவேண்டிய கணக்குகள் மற்றும் மூலப்பொருள் நிலை பற்றி பேசும்போது எடை ஆகியவை வழங்கப்படவேண்டிய எடை என்று நாம் கண்டோம் மூலப்பொருள் கால அளவிற்கு வழங்கப்பட வேண்டிய எடை அளவு செலுத்தவேண்டிய கணக்குகளுக்கு வழங்கப்படவேண்டிய எடையுடன சமமாக இருக்கும் ஏனென்றால் மூலப்பொருளை வாங்கியதால் செலுத்தவேண்டிய கணக்குகள் எந்த ஒரு நிறுவனத்தின் இருப்புநிலை குறிப்பிலும் தோன்றும் நாம் மூலப்பொருளை கடனுக்கு வாங்கும் போது செலுத்தவேண்டிய கணக்குகள் ஏற்படுகின்றன ஆகவே செலுத்த வேண்டிய கணக்குகள் எவ்வளவு மூலப்பொருள் கடனாக வாங்கும் போது மூலப்பொருட்களின் அளவு எவ்வளவு பொதுவாக நிறுவனங்கள் மூல பொருளை வாங்கும்போது அவர்கள் அதற்கு பணமாக கொடுக்க மாட்டார்கள் எனவே அவர்கள் அதை கடனுக்கு வாங்கும் பொழுது எவ்வளவு பொருள் வாங்கப்பட்டது மற்றும் எவ்வளவு கணக்குகள் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இருப்புநிலை குறிப்பில் காணவேண்டும் ஏனென்றால் அது ஒத்திவைக்கக் கூடிய காலம் நிறுவனம் சந்தையில் மிகச்சிறந்த மதிப்பீட்டை கொண்டிருக்கவில்லை என்றால் அனுமதிக்கப்பட்ட கடன் காலம் குறைவாக இருக்கும் ஆனாலும் சந்தையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க மதிப்பீடு இருந்தால் சந்தையில் சராசரியாக கடன் காலம் இருக்கும் அல்லது தொழில் துறையில் உள்ள மற்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதைப் போல அனைத்து நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் எனவே மூலப்பொருள் கடனுக்கு வாங்கப்படுகிறது என்று கருதுகிறோம் மூலப்பொருள் இருப்பதால் செலுத்தவேண்டிய கணக்குகள் இருப்புநிலை குறிப்பில் தோன்றும் எனவே அந்த விஷயத்தில் அதே மூலப்பொருள் எடையை Drm க்கு அதாவது ரா மெட்டீரியல் ன் கால அளவுக்கு கொடுக்க வேண்டும் எனவே வெவ்வேறு காலங்களுக்கான எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை வகுப்பில் கற்றுக் கொண்டோம் இப்போது நாம் ஒரு வினாவை கணக்கிடுவோம் அந்த வினாவின் உதவியுடன் இயக்க சுழற்சியை கணக்கிடுவதற்கான வழி என்ன என்பதை புரிந்து கொள்வோம் அல்லது எடையுள்ள இயற்கை சுழற்சி கணக்கிடுவதற்கான நீளம் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் எனவே இந்த வினாவை நீங்கள் பார்க்கும்போது இப்போது வினா எண் 2 ல் இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் கணக்கிட்ட வினா எண் 1 மற்றும் இது எளிய இயக்க சுழற்சியின் வினா அது எடையுள்ள இயக்க சுழற்சி சம்பந்தப்பட்ட வினா இல்லை ஆனால் இப்போது நாம் கணக்கிட போகும் வினா எடையுள்ள இயக்க சுழற்சி சம்பந்தப்பட்டது மேலும் நமக்கு 2 விபரங்கள் தேவைப்படும் என்பது நமக்குத் தெரியும் ஒன்று கால அளவை பற்றிய விபரம் மற்றும் இரண்டாவது எடை சம்பந்தப்பட்ட விபரம் எனவே இந்த வினா எண் 2 ஐ பார்த்தால் பின்வரும் தகவல்களிலிருந்து RCW Limited நிறுவனத்தின் எடையுள்ள இயக்க சுழற்சியை கணக்கிட வேண்டும் என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்கள் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளன நமக்கு இங்கே 2 விதமான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு பகுதி முடித்துவிட்டோம் அந்த பகுதியை நாம் கணக்கிட கூடாது இது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது கால அளவு பகுதி நமக்கு Drm அதாவது மூலப்பொருள் கால அளவு வழங்கப்பட்டுள்ளது மூலப் பொருளை மாற்ற தேவையான காலம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் மூலப்பொருள் கிடங்கில் மூல பொருளாகவே இருக்கிறது எனவே இது ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்ட காலம் இந்த கால அளவை 36 நாட்கள் என்று கணக்கிட கூடாது பின்னர் வொர்க் இன் ப்ராசஸ் ல் எவ்வளவு காலம் Dwip செயல்பாட்டில் இருக்கும் என்பதை இங்கே நமக்கு 28 நாட்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் முடிக்கப்பட்ட பொருட்களின் கால அளவும் 12 நாட்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கணக்கு பெறத்தக்கவகைகளின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது 36 நாட்கள் மற்றும் செலுத்தவேண்டிய கணக்குகளின் காலம் 24 நாட்கள் அதனால் முதல் பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கால அளவுகளை நாம் சுயமாக கணக்கிட கூடாது மேலும் நாம் இரண்டாவது பகுதிக்கு செல்ல வேண்டும் மற்றும் இரண்டாவது பகுதியில் எடைகளை கணக்கிடவேண்டும் ஆகவே நமக்கு எடைகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பது நமக்கு தெரியும் மேலும் எடைகளை கணக்கிடுவதற்கு இப்போது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை நாம் உபயோகிக்க வேண்டும் எனவே நிறுவனத்தின் விலை மற்றும் விலை அமைப்பு போன்ற தகவல்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன அவை மூலப்பொருட்கள் மற்றும் கடைகளின் விலை போன்றவை ஒரு யூனிட் அதாவது செயலாக்க செலவு 36 ரூபாய் மற்றும் விற்பனை நிர்வாக மற்றும் நிதி செலவுகள் யூனிட்டுக்கு 12 ரூபாய் மேலும் ஒரு யூனிட்டுக்கு விற்பனை விலை 120 ரூபாய் ஆகும் எனவே இவை அனைத்தும் மொத்த செலவு எனவே இது 60 36 96 பிறகு 90 என்றால் 108 என்பது அதன் விலை ஆகும் ஆகவே பொருளை நாம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம் மீதமுள்ளவை நிறுவனத்தின் லாபத்தின் விளிம்பு என்று பொருள் இது மதிப்பிடப்பட்ட செலவு இப்போது விற்பனை விலைக்கு எதிராக எடையை எடுக்க வேண்டும் எனவே முந்தைய வகுப்பில் எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கான சூத்திரங்கள் மற்றும் செயல்முறையை பார்த்தோம் இப்போது இங்கே எடைகளை கணக்கிடுவோம் எனவே எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் செய்கிறோம் ஆகவே அதை செய்யத் தொடங்குவோம் எடுத்துக்காட்டாக நமக்கு வழங்கப்பட்ட தகவல்களை பற்றி பேசுகிறோம் மேலும் W என அழைக்கப்படும் முதல் வழியை இப்போது நாம் கணக்கிட வேண்டும் இது இங்கே Wrm அதாவது மூலப்பொருள் கட்டத்தில் மூலப்பொருள் எடை பற்றி பேச வேண்டும் எனவே இதை எவ்வாறு கணக்கிடுவது நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் மூலப் பொருளின் விலை என்ன நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் மூலப் பொருளின் விலை 60 ரூபாய் மூலப்பொருள் செயலாக்க செலவு ஒரு யூனிட்டிற்கு 36 ரூபாய் ஆகும் எனவே இங்கே நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புவது என்னவென்றால் Wrm அதாவது மூலப்பொருள் எடை என்பதை மூலப்பொருள் கட்டத்தில் எடையை கணக்கிடும்போது மூலப்பொருளை விற்பனை விலை பொதுவான தொகுப்பாக இருப்பதால் அதைக்கொண்டு வகுக்க வேண்டும் ஆனால் செயல்பாட்டில் உள்ள வொர்க் இன் ப்ராசஸ் ஐ கணக்கிடுவதற்கு நீங்கள் மூலப் பொருளின் மொத்த செலவை எடுக்க வேண்டும் அதேசமயம் செயலாக்க செலவு பாதியாக எடுக்கப்படவேண்டும் ஏனெனில் WIP கட்டத்தில் தயாரிப்பு முழுமையாக முடிக்கப்படவில்லை இது பாதி முடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்டத்திற்கு அல்லது கட்டங்களுக்கு எடுத்துச்செல்லப்படும் பின்னர் இன்னும் சில செலவுகளை செய்வதன் மூலம் அது முடிக்கப்பட்ட தயாரிப்பாக மாறும் எனவே சாதாரணமாக வினாவில் உங்களுக்கு எதுவும் வழங்கப்படவில்லை ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாளை நடைமுறையில் இவ்வாறு இருக்கக்கூடும் எனவே முக்கியமான நிலையான விதி என்னவென்றால் மொத்த செயலாக்க செலவிலிருந்து பாதியை எடுக்க வேண்டும் முழுவதையும் எடுக்க வேண்டியதில்லை ஆகவே இங்கே எடுத்துக்காட்டாக வெயிட்ஏஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் Wrm அதாவது மூலப்பொருள் எடையை கணக்கிடுவதற்காக நம்மிடம் மூலப் பொருளின் விலை 60 ரூபாய் என்றிருக்கிறது இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் WIP ஐ கணக்கிடுவதற்கு 60 ரூபாயை எடுத்துக் கொள்வோம் இதில் 60 கூட்டல் பாதி 18 ஆகும் இது 60 18 என்பதை பொதுவான வகுப்பு எண் அது விற்பனை விலை ரூபாய் 120 ஆல் வகுக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எடையை கணக்கிடும்போது அது வெயிட்ஏஜ் ஆஃப் ஃபினிஸ்டு கூட்ஸ் அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான எடை ஆகும் எனவே மூலப்பொருள் விலை என்ன என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் 60 ஐ விற்பனை விலை 120 ஆல் வகுக்கிறோம் எனவே எடை 0 50 ஆகும் இதுதான் மூலப் பொருளின் எடை ஆகும் பின்னர் இரண்டாவது எடைக்கு நாம் செல்வோம் வெயிட்ஏஜ் ஆஃப் வொர்க் இன் ப்ராசஸ் அதாவது செயலாக்கத்தில் உள்ள எடை நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த நிலையில் நீங்கள் 60 18 எடுக்க வேண்டும் அது செயலாக்க செலவில் பாதி என்று அர்த்தம் பின்னர் 120 ஆகும் ஆகவே இப்போது நீங்கள் கணக்கிடுங்கள் எனவே இது எவ்வளவு என்றால் 65 ஆக இருக்கிறது இந்த 65 என்பது விற்பனை விலையில் 65 ஏற்கனவே செய்துள்ள WIP கட்டத்தில் உள்ளது அதன் பிறகு வெயிட்ஏஜ் ஆஃப் ஃபினிஸ்டு கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களின் எடையை கணக்கிடுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் முடிக்கப்பட்ட பொருட்களின் எடையை கணக்கிடும் போது இது 108 ஐ 120 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இப்போது மொத்த முடிக்கப்பட்ட செலவு செயலாக்க செலவு மூலப்பொருள் மற்றும் மொத்த முடிக்கப்பட்ட செலவு என்னவென்றால் கொடுக்கப்பட்ட வினாவில் இருந்து முடிக்கப்பட்ட சரக்குகளை நாம் எடுத்துள்ளோம் செலவு 108 எனவே நாம் திரும்பிச் சென்று 108 ஐ எவ்வாறு எடுத்தோம் என்பதை இங்கே பார்ப்போம் மூலப்பொருள் 60 செயலாக்க செலவு 36 என நான் இங்கே எடுத்திருக்கிறேன் எனவே 60 18 WIP மட்டத்தில் 78 என்று நாம் சொல்லலாம் அதை 120 ஆல் வகுக்க வேண்டும் எனவே இது 65 அல்லது 0 65 ஆக இருக்கிறது மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்களின் நிலை 108 என்று எடுத்துள்ளோம் விற்பனை விலையால் வகுப்பதற்கு இங்குள்ள 108 ஐ நான் ஏன் எடுத்தேன் என்று இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் செயலாக்க செலவை இங்கே பாருங்கள் நாம் எடுக்க வேண்டியது முழு செயலாக்க செலவு 60 36 அதாவது 96 ஆகும் அதன் பிறகு அடுத்த செலவினம் ஒரு யூனிட்டுக்கு விற்பனை நிர்வாகம் மற்றும் நிதி செலவு ஆகும் எனவே நீங்கள் சாதாரணமாக இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டால் பொதுவாக விற்பனையை பார்க்க வேண்டும் மற்றும் நிதி செலவு என்பது பொருட்களை முடிப்பதற்கான செலவு அல்ல இது தேவையில்லை காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அதாவது உற்பத்தி செயல்முறைக்கு செல்ல நிர்வாகத்தின் ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறது ஏனெனில் மூலப்பொருளை வாங்க வேண்டும் என்றால் அலுவலக மக்களும் இதில் ஈடுபடுகிறார்கள் எனவே இந்த செலவை உற்பத்தி செலவில் ஒரு பகுதியாக கணக்கிடுகிறோம் ஆனால் விற்பனை மற்றும் நிதி செலவாக கணக்கிடுவது இல்லை விற்பனை செலவு என்பது உற்பத்தி செலவுக்கு பிறகுதான் வரும் விற்பனை செலவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் உற்பத்தி செலவு அல்ல ஆகவே முடிக்கப்பட்ட பொருட்களின் எடையை கணக்கிடும்போது நாம் வழக்கமாக செயலாக்க செலவை மட்டுமே முழுமையாகவும் நிர்வாக செலவை மீண்டும் முழுமையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த வினாவில் இந்த செலவு நமக்கு ஒரு தனி அங்கமாக வழங்கப்படவில்லை நமக்கு விற்பனை நிர்வாகம் மற்றும் நிதி செலவு ஒரு யூனிட்டுக்கு வழங்கப்படுகிறது எனவே இதை மூன்று பகுதிகளாக பிரிப்பது மிகவும் கடினம் ஆகவே விற்பனை எவ்வளவு நிர்வாகம் எவ்வளவு நிதி செலவு எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது அதனால் இங்கே நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த மொத்த செலவை நிர்வாக செலவாக எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் இது மிகப்பெரிய தொகை அல்ல வினாவின் முக்கியத்துவத்தையும் எடையுள்ள இயக்க சுழற்சியின் செயல்பாட்டையும் பார்க்கும்போது இந்த செலவை நிர்வாக செலவாக அல்லது முழுமையாக எடுத்துக் கொள்கிறோம் எனவே மார்ஜினல் காஸ்ட் அதாவது விளிம்பு செலவு பின்னர் செயலாக்க செலவு மற்றும் நிர்வாக செலவு ஆகியவற்றை கொள்கை அளவில் நிர்வாக செலவாக சேர்த்துள்ளேன் ஒருவேளை நிர்வாக செலவு விற்பனை செலவு மற்றும் விற்பனை வினியோக செலவு போன்ற மூன்று செலவுகள் உங்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்டால் அவ்வாறு கணக்கிடலாம் எனவே நிர்வாக செலவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் உற்பத்தி செலவினத்தின் ஒரு பகுதியாக இருக்கக் கூடாத விற்பனை செலவையும் நிதிச் செலவையும் நீங்கள் சாதாரணமாக ஒதுக்கிவிடுங்கள் ஆகவே நிர்வாக செலவை எடுத்துக்கொள்வோம் இந்த வினாவில் முழு செலவையும் நிர்வாக செலவு என்று கருதுகிறோம் ஏனென்றால் விற்பனை செலவு மற்றும் நிதி செலவு மிகவும் சிறியதாக இருப்பதால் அதை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை அதனால் இது எடையை கணக்கிடும்போது தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவே முடிக்கப்பட்ட பொருட்களின் எடையை கணக்கிடும்போது நாம் இங்கே வெயிட்ஏஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களின் எடை நிலையில் 108 ஐ 120 ஆல் வகுத்துள்ளோம் மேலும் இங்கு அந்த எடை எவ்வளவாக இருக்கிறது என்றால் 90 இந்த எடை 90 ஆக இருக்கும் அதாவது 0 90 என்று அர்த்தம் இந்த எடையை இங்கே எடுத்துள்ளோம் மேலும் இப்போது நாம் அடுத்தபடியாக அக்கவுண்ட்ஸ் ரிசிவபிள் கணக்கிடும்போது விற்பனை விலையை நாம் இங்கே எடுத்துக் கொள்கிறோம் எனவே பெறத்தக்க கணக்குகளின் எடையை கணக்கிட சூத்திரம் என்ன என்பதை முந்தைய வகுப்பில் பார்த்தோம் விற்பனை விலை கொண்டு வகுத்து இதை நாம் கணக்கிடுவோம் ஏனென்றால் பெறத்தக்க கணக்குகளில் லாபமும் சேர்ந்திருக்கும் இப்போது இங்கே நான் மூலதன தேவையின் மதிப்பீட்டை பற்றி சொல்லும்போது மேலும் ஒன்றை சேர்க்க விரும்புகிறேன் லாபத்தை நிறுவனம் முதலீடு செய்யப் போவதில்லை என்று ஸ்கூல் ஆஃப் தாட் கோட்பாட்டில் சிலர் கூறுவதை நீங்கள் காணலாம் லாபத்தை நிறுவனம் முதலீடு செய்யப் போவதில்லை எனவே அக்கவுண்ட்ஸ் ரிசிவபிள் கணக்கில் நிறுவனத்தின் நிதி எந்த அளவு முடக்கப்படுகிறது மூலப்பொருள் காரணமாக அவை முடக்கப்படுகின்றன செயலாக்க செலவு காரணமாக அவை முடக்கப்படுகின்றன நிர்வாக செலவு காரணமாக அவை முடக்கப்படுகின்றன ஆனால் நமது லாபம் முடக்கப் படவில்லை மேலும் மதிப்பீடு செய்யும்போது அசஸ்மெண்ட் ஆஃப் வொர்கிங் கேபிடல் ரெக்கொயர்மென்ட் கோட்பாட்டில் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே லாபத்தை அது வணிக நடவடிக்கைகளில் பெறும் லாபம் என்றாலும் அதை கருதவேண்டும் உற்பத்தி செய்து அதை சந்தையில் விற்கும்போது அதன் விளைவாக லாபம் வருகிறது எனவே லாபம் வணிகத்தில் முதலீடு செய்யப்படுகிறது என்று கருதுகிறோம் வணிகம் செய்யும் போது லாபம் மொத்த முதலீட்டில் ஒரு பகுதியாகும் வணிகத்தின் விளைவாக லாபம் ஈட்டினாலும் அது நாம் இங்கே செய்யும் மொத்த முதலீட்டின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக நாம் தயாரித்த பேலன்ஸ் ஷீட் அதாவது அடக்க விலையில் காட்டவில்லை கடனாளிகள் தொகையில் லாபமும் அடங்கும் எனவே எந்த ஒரு கடனாளியும் மோசமான கடனாக மாறினால் அது முதலீட்டு செலவு அல்லது வணிகத்தில் நாம் முதலீடு செய்த மொத்த நிதி செலவுகளை மட்டும் மீட்டெடுக்கவில்லை என்பதும் மேலும் லாபத்தையும் மீட்டெடுக்க வில்லை என்று அர்த்தம் எனவே செலவு மற்றும் லாபம் இரண்டிலும் இழப்பு என்பது இருக்கும் பெறத்தக்க கணக்குகளை கணக்கிடுவதற்கு இங்கே குறிப்பாக நீங்கள் எடையை கணக்கிடும்போது வித்தியாசத்தை மனதில் கொள்ளவேண்டும் என்று உங்களுக்குக் கூறுகிறேன் பெறத்தக்க கணக்குகளை கணக்கிடுவதற்கு குறிப்பாக பெறத்தக்க கணக்குகளை கணக்கிடுவதற்கு நான் உங்களிடம் சொல்வது என்னவென்றால் எடையை கணக்கிடும்போது வித்தியாசத்தை நாம் மனதில் கொள்ளவேண்டும் வெயிட்ஏஜ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபிள் கணக்கிடுவதற்கு விற்பனை விலையை விற்பனை விலையால் வகுக்க வேண்டும் மேலும் அந்த எடையை 1 ஆக இருக்கும் இருப்பினும் நிஜ வாழ்க்கையில் நாளை எப்போதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை வைத்து மூலதன தேவையின் மதிப்பீட்டை கணக்கிடுவோம் அப்போது அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்வோம் அதை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் பெறத்தக்க கணக்குகளை விற்பனை விலையில் அல்லாமல் அடக்க விலையில் கணக்கிடுவோம் முதலீட்டை கணக்கிடுவதற்கு இதை நாம் எடுத்துக் கொள்வோம் ஆனால் இங்கே எடையை பொருட்டு எடைக்காக மட்டுமே நாம் பெறத்தக்க கணக்குகளை கணக்கிட எடுத்துக் கொள்கிறோம் பெறத்தக்க கணக்குகள் என்பதால் அந்த தயாரிப்பை சந்தையில் விற்கும் போது நாம் செலவை மட்டும் மீட்டெடுக்கவில்லை லாபத்தையும் மீட்டெடுக்கிறோம் எனவே இருப்புநிலை கணக்கில் பொதுவாக பெறத்தக்க கணக்குகளும் விற்பனை விலையில் எடுக்கப்படுகின்றன அதனால் இங்கு விற்பனை விலையிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் இருப்பினும் நிஜ வாழ்க்கையில் நாளை முதலீட்டு பகுதியை கணக்கிடும்போது பெறத்தக்க கணக்குகளை அடக்க விலையில் எடுப்போம் எனவே பெறத்தக்க கணக்குகளை இங்கே விற்பனை விலையில் நாம் எடுத்துக்கொள்வோம் விற்பனை விலை என்னவென்றால் விற்பனை விலை 120 ரூபாய் ஆகும் எனவே 120 ஐ 120 ஆல் வகுக்க வேண்டும் மற்றும் பெறத்தக்க கணக்குகள் எடை 1 ஆக இருக்கும் இதுதான் எடை 1 இப்போது நாம் செலுத்த வேண்டிய கணக்குகளின் எடையை கணக்கிட செல்ல வேண்டும் செலுத்தவேண்டிய கணக்குகளின் எடையை கணக்கிடுவதற்கு அதே எடையை நாம் எடுக்க வேண்டும் அதாவது இந்த விஷயத்திற்காக எடையை எடுத்துள்ளோம் அது மூலப்பொருள் எடை மற்றும் அது 0 50 ஆகும் எனவே மீண்டும் 60 ஐ 120 ஆல் வகுக்க வேண்டும் இந்த எடை மீண்டும் 0 50 ஆக இருக்கும் இப்படித்தான் நாம் எடைகளை கணக்கிடுகிறோம் ஆகவே பெறத்தக்க கணக்குகளை மட்டுமே விற்பனை விலையில் கணக்கிட வேண்டும் ஆனால் கணக்குகளை கணக்கீடு செய்வது பெறத்தக்க கணக்குகளில் செயல்பாட்டு மூலதன கணக்கில் முதலீடு செய்வதாகும் அதை அடக்க விலையில் கணக்கிடுவோம் இங்கே மேலும் ஒரு விஷயத்தை சேர்க்க விரும்புகிறேன் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு வழங்கப்பட்ட வெவ்வேறு தகவல்களை பொருத்தது ஒரு நிறுவனத்திற்கான செயல்பாட்டு மூலதன தேவையை நீங்கள் மதிப்பிட வேண்டும் என்று கேட்கப்படுகிறீர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் முதலீடு செய்யப்பட வேண்டும் மொத்த இயக்க சுழற்சியின் காலம் நம்மிடம் உள்ளது எல்லா விபரங்களும் நம்மிடம் உள்ளது எனவே கணக்கிடும்போது அதே நேரத்தில் உங்களிடம் இரண்டு விஷயங்கள் கேட்கப்படுகின்றன உங்களிடம் கேட்கப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால் செயல்பாட்டு மூலதன முதலீடு தேவைகளை கணக்கிடுவது மற்றும் இரண்டாவது விஷயம் இருப்புநிலை அறிக்கையை தயாரிப்பது எனவே நாம் என்ன செய்வோம செயல்பாட்டு மூலதன முதலீடு தேவைகளை கணக்கிடும்போது பெறத்தக்க கணக்குகள் அடக்க விலையில் கணக்கிடுவோம் ஆனால் இருப்புநிலை குறிப்பை தயாரிக்கும்போது இருப்புநிலை குறிப்பில் காண்பிக்கும்போது அதை விற்பனை விலையில் காட்டுவோம் ஏனென்றால் இருப்புநிலை அறிக்கையில் பெறத்தக்க கணக்குகளில் லாபமும் அடங்கும் எனவே சில மாற்றங்கள் இங்கே இருக்கும் ஆகவே எடையை கணக்கிடுகிறோம் எடைகள் நம்மிடம் இருக்கின்றன Wrm என்பது பாதி 0 50 ஆகும் Wwip 0 65 ஆகும் Wfg 0 90 ஆகும் War 1 ஆகும் பின்னர் Wap 0 50 ஆகும் எனவே இந்த விஷயத்தில் எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் கற்றுக் கொண்டோம் இப்போது எடையுள்ள இயக்க சுழற்சியை கணக்கிட அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் எடையுள்ள இயக்க சுழற்சியை கணக்கிடுவதற்கு இப்போது நாம் இங்கே செய்யப்போவது என்னவென்றால் எடையுள்ள இயக்க சுழற்சியின் கால அளவை கணக்கிடுகிறோம் இது எடையுள்ள இயக்க சுழற்சியின் காலம் ஆகவே இது Dwoc ஆகும் அதாவது டியூரேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆப்பரேட்டிங் சைக்கிள் ஆகவே அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கான சூத்திரத்தை நாம் அறிவோம் Wrm ஐ Drm ஆல் பெருக்க வேண்டும் பின்னர் Wwip ஐ Dwip ஆல் பெருக்க வேண்டும் அதன் பிறகு முடிக்கப்பட்ட பொருட்களின் நிலையில் Wfg ஐ Dfg ஆல் பெருக்கி இதை கூட்ட வேண்டும் மேலும் அதன் பிறகு கால அளவை கணக்கிட செல்லவேண்டும் அதாவது W பெறத்தக்க கணக்குகளின் நிலையில் War ஐ Dar ஆல் பெருக்க வேண்டும் எனவே இது எடையுள்ள இயக்க சுழற்சியின் மொத்த கால அளவை நமக்கு வழங்கப் போகிறது ஆகவே நம்மிடம் எவ்வளவு தகவல் உள்ளது என்பதை தகவல்களை பார்க்கும்போது நமக்கு எடைகள் கிடைத்திருப்பதை நாம் அறிவோம் எனவே மூலப்பொருள் கட்டத்தில் எடை 0 50 ஆக இருந்தது மேலும் கொடுக்கப்பட்டிருக்கும் கால அளவை கொண்டு பெருக்கப்படுவது ஆகியவை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் கால அளவு 36 ஆகும் மேலும் War 0 65 உடன் கூட்ட வேண்டும் Wwip இன் காலத்தால் பெருக்கப்படும் எடையை 0 65 என்று கணக்கிட்டு உள்ளோம் இது 24 நாட்கள் ஆகும் 24 நாட்களுக்கு பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட கட்டத்தில் உள்ளது அடுத்த விஷயம் முடிக்கப்பட்ட பொருட்கள் முடிக்கப்பட்ட பொருட்கள் 0 90 ஆக இருந்தது இது 90 என்று பொருள் ஆகவே 12 நாட்கள் முடிக்கப்பட்ட பொருட்களின் காலம் எவ்வளவு என்றால் 0 90 ஆல் பெருக்கப்படுகிறது இது 12 நாட்களுக்கு முடிக்கப்பட்ட பொருட்களின் கட்டத்தில் உள்ளது பின்னர் இதற்கு செல்ல வேண்டும் 1 ஐ கூட்டி 36 ஆல் பெருக்க வேண்டும் எனவே பெறத்தக்க கணக்குகளின் காலம் 36 ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் கடன் வாங்குபவர்களுக்கு இந்த நிறுவனம் 36 நாட்கள் கடன் தருகிறது எனவே இந்த கால அளவை நீங்கள் 36 நாட்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஆகவே இங்கு நாம் எடுக்கும் காலம் எவ்வளவு என்றால் 18 ஆகும் பின்னர் இங்கே எடுத்துக்கொள்வது 15 அதன் பிறகு அதை 108 ஆக 10 8 என்று இங்கே எடுத்துக் கொள்கிறோம் அடுத்தது 36 ஐ கூட்டி கொள்கிறோம் எனவே இவ்வாறு மொத்த தொகையை நாம் எடுத்துக் கொள்கிறோம் இதை எப்படி கணக்கிடுவது என்றால் மொத்த கால அளவு 18 ஆகவும் அது 33 6 ஆகவும் பின்னர் அது 30 43 6 மற்றும் 44 4 ஆகவும் அதன்பின்னர் 44 மற்றும் 36 80 4 ஆகவும் இருக்கும் எனவே எடையுள்ள இயக்க சுழற்சியின் மொத்த காலம் எவ்வளவு என்றால் 80 4 நாட்கள் ஆக இருக்கும் இதுதான் வெயிட்டட் ஆப்பரேட்டிங் சைக்கிள் கால அளவை கணக்கிடுவதற்கு நம்மிடம் உள்ள எடையுள்ள இயக்க சுழற்சியின் காலம் கழித்தல் Wap மேலும் செலுத்தவேண்டிய கணக்குகளின் காலத்தை பெருக்க வேண்டும் அதனால் நாம் இதை கழிக்கவேண்டும் நீங்கள் இதிலிருந்து கழித்தால் இயக்க சுழற்சியின் காலம் 80 4 ஆக இருக்கும் அதிலிருந்து கழித்தால் செலுத்தவேண்டிய கணக்குகளில் எடை எவ்வளவு வரும் அதே எடை தான் வரும் அதாவது 0 புள்ளி ஆனால் நீங்கள் 0 50 என்று சொல்லலாம் 50 ஆல் பெருக்கினால் செலுத்தவேண்டிய கணக்குகளின் காலம் என்ன வரும் என்றால் 24 என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் எடுத்து கணக்கிட்டால் எவ்வளவு வரும் 80 4 கழித்தால் இது 12 அதனால் இது எவ்வளவு என்றால் 68 4 நாட்கள்ஆகும் இதுதான் எடையுள்ள பண சுழற்சியின் காலம் உங்கள் மொத்த நிதிகள் பணமாக மாற்றப்பட வேண்டிய நிலையிலிருந்து செயல்பாட்டில் முடக்கப்படும் இந்த முழு செயல்முறைக்கும் 68 4 நாட்கள் தேவைப்படுகிறது அல்லது 68 நாட்கள் என்று சொல்லலாம் அல்லது சுமார் 69 நாட்கள் எனவே 68 4 நாட்களாக இங்கே கணக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே எடையுள்ள இயக்க சுழற்சியை நாம் இவ்வாறு கணக்கிடுகிறோம் மேலும் இதை நீங்கள் விஞ்ஞான ரீதியாக அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் நாம் வெவ்வேறு கட்டங்களில் வழங்குகிறோம் மூலப்பொருள் கட்டத்தில் நாம் பாதி எடையை கொடுக்கிறோம் ஏனெனில் இது உற்பத்தி செலவில் ஒரு பகுதியாகும் அல்லது நீங்கள் சொல்லும் மூலப்பொருள் முக்கிய அங்கமாக இருக்கிறது என்பதால் மொத்த விற்பனை விலையில் இருக்கலாம் செயலாக்கத்தில் உள்ள எடையை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் அது 65 ஆகும் எடையை 65 ஆக கொடுக்கிறோம் ஏனென்றால் செயல்முறை கட்டத்தில் இந்த வேலையில் அதிக செலவை சேர்க்கிறோம் மேலும் இந்த எடை 90 ஆகிறது ஏனெனில் முடிக்கப்பட்ட பொருட்கள் கட்டத்தில் முடிக்கப்பட்ட பொருட்களின் மொத்த முதலீடு அதிகரிக்கிறது இந்த மூன்று நிலைகளில் அல்லது நான்காவது கட்டத்தில் கூட இதன் எடை 1 ஆக இருக்கிறது என்று அர்த்தம் இங்குள்ள அனைத்து நான்கு நிலைகளிலும் நிதிகளின் வெளியேற்றம் மட்டுமே இருக்கிறது நிதிகளின் வரத்து இல்லை எனவே இப்போது நாம் நிதியை முதலீடு செய்கிறோம் ஆகவே அந்த கால அளவில் நாம் எவ்வளவு முதலீடு செய்கிறோம் என்பதை கணக்கிட வேண்டும் ஆகவே இவ்வாறு நாம் எடுத்துக் கொள்கிறோம் இந்த விஷயத்தில் எடை 50 பின்னர் 90 பின்னர் 101 100 ஆகும் இது பெறத்தக்க கணக்குகளுக்கு மற்றும் செலுத்தவேண்டிய கணக்குகளுக்கு மூலப்பொருள் விஷயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அதே எடையை கொடுத்துள்ளோம் மூலப்பொருளை கொள்முதல் செய்வதால் செலுத்தவேண்டிய கணக்குகள் இருப்புநிலை குறிப்பில் தோன்றும் எனவே இந்த விஷயத்தில் எடையுள்ள இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே நாம் பொதுவாக எடையுள்ள இயக்க சுழற்சியை பயன்படுத்த வேண்டும் இது மிகவும் பயனுள்ளதாகவும் அறிவியல் ரீதியாகவும் இருக்கிறது மேலும் இது நமக்கு சிறந்த முடிவுகளை தரப்போகிறது இங்கே ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இயற்கை சுழற்சி கால அளவை மட்டுமே குறிப்பிடத்தக்கது இது சரியானது அல்ல அந்த விஷயத்தில் செலுத்தவேண்டிய கணக்குகள் 24 நாட்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் எடையுள்ள இயக்க சுழற்சி 68 நாட்கள் என்ற வரிசையில் அல்லது கால அளவில் இருக்கக்கூடும் என்ற பரந்த மதிப்பீட்டை மட்டுமே நாம் பெறுகிறோம் ஆனால் இது குறிப்பிடத்தக்க ஒன்று என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையான அர்த்தத்தில் இந்த இயக்க சுழற்சி 70 நாட்கள் இருக்கலாம் இது 60 நாட்கள் இருக்கலாம் ஆனால் இது இந்த 68 ஐ சுற்றி வரும் எனவே நீங்கள் இதை 100 உண்மையான முடிவுகளாக கருதவேண்டியதில்லை நிச்சயமாக இது 65 ஆக இருக்கும் இந்த எடையுள்ள இயற்கை சுழற்சி செயல்முறையின் உதவியுடன் இந்த எண்ணிக்கையை பெற்ற பிறகு நாம் உள் மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக இங்கே மூலப்பொருள் கட்டத்தில் 36 நாட்கள் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் உண்மையில் இந்த கால அளவை குறைக்க முடியும் அல்லது அது மேலும் உயரலாம் இதேபோல் செயல்பாட்டில் வேலை கால அளவு பொதுவாக 24 நாட்கள் ஆகும் ஆனால் மின்சாரம் தவறாமல் கிடைத்தால் அல்லது தண்ணீர் தவறாமல் கிடைத்தால் மற்றும் அனைத்து உள்ளீடுகள் தவறாமல் கிடைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் ஆனால் இந்த உள்ளீடுகள் எளிதில் கிடைக்கவில்லை அல்லது சில நேரங்களில் இடையூறு ஏற்பட்டால் எதிர்பாராத சூழ்நிலையும் ஏற்படும் எப்போதாவது மின்வெட்டு இருக்கலாம் மேலும் மின்வெட்டு 6 மணி நேரம் இருக்கும் என்று எதிர் பார்க்கும் பட்சத்தில் நமக்கு 18 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் இருக்கும் பருவநிலை மாற்றம் காரணமாக கோடையில் மின்வெட்டு அதிகமாக இருக்கும் எனவே நிறுவனத்திற்கு 12 மணி நேரத்திற்கு மட்டுமே மின்சாரம் கிடைக்கிறது எனவே இந்த விஷயத்தில் கால அளவு அதிகரிக்கும் மூலப்பொருள் எளிதில் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் சில நேரங்களில் மூலப்பொருளின் பற்றாக்குறை இருக்கிறது அதனால் மூலப்பொருள் கிடைப்பதில்லை அல்லது மின்சாரம் இருப்பதில்லை இதுபோன்று மற்ற முடித்தல் அல்லது செயலாக்க செலவுகள் போன்ற பிற செலவுகள் இருப்பதில்லை அவ்வாறு இருக்கும் நிலையில் இந்த இயக்க சுழற்சி அதிக காலத்திற்கு இருக்கலாம் எனவே இந்த சூத்திரத்தின் உதவியுடன் இங்கே நாம் எவ்வாறு கணக்கிடுகிறோம் அல்லது இந்த செயல்முறையானது இதை மட்டுமே குறிக்கிறது இயக்க சுழற்சியின் காலத்திற்கு இறுதியாக வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அல்லது நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றனர் என்றால் இந்த எண்ணிக்கையை பெற்ற பிறகு அவர்கள் உள் மாற்றங்களை செய்கிறார்கள் எனவே இந்த எண்ணிக்கை கிடைத்த பிறகு உள் மாற்றங்களை செய்வது மிகவும் முக்கியமாகும் இப்போது இறுதியாக இயக்க சுழற்சியின் கால அளவை பெற்றவுடன் செயல்பாட்டு மூலதன தேவையை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை அறிய எளிய மற்றும் சிறந்த வழி என்னவென்றால் நம்மிடம் செயல்பாட்டு மூலதன தேவை மதிப்பீடு செய்வதற்கு இறுதியாக ஒரு சூத்திரம் உள்ளது வொர்கிங் கேபிடல் ரெக்கொயர்மென்ட் அசஸ்மெண்ட் அதாவது செயல்பாட்டு மூலதன தேவை மதிப்பீடு ஆகவே நீங்கள் செயல்பாட்டு மூலதன தேவையை மதிப்பிட வேண்டியிருந்தால் அதை இந்த சூத்திரத்தின் உதவியுடன் மதிப்பிட முடியும் அதாவது செயல்பாட்டு மூலதனம் தேவை அதற்கு சமமான சூத்திரம் எது அந்த சூத்திரம் என்பது ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் COGS செலவு ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலை எடையுள்ள இயக்க சுழற்சியால் பெருக்கப்படுகிறது WOC எடையுள்ள இயக்க சுழற்சி இந்த விஷயத்தில் நாம் தொகையை அடைப்புக் குறியில் குறிப்பிட்டு அதனோடு பணம் மற்றும் வங்கி நிலுவை தொகைகளை கூட்டவேண்டும் பணம் மற்றும் வங்கி நிலுவைகள் இந்த சூத்திரம் இங்கே இருக்கிறது எனவே இப்போது ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலையின் உதவியுடன் எடையுள்ள இயற்கை சுழற்சி மேலும் பணம் மற்றும் வங்கி இருப்பு இவைகளால் பெருக்கப்படுகிறது இந்த சூத்திரத்தை கொண்டு இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் செயல்பாட்டு மூலதன தேவையை கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலை நமக்கு தேவைப்படுகிறது விற்கப்படும் பொருட்களின் வருடாந்திர செலவுகள் 365 ஆல் வகுக்கப்படுவதால் ஒரு நாளுக்கு ஆகும் செலவு நமக்கு எளிதாக கிடைத்துவிடும் அதன் பிறகு எடையுள்ள இயக்க சுழற்சியின் கால அளவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி என்றால் இப்போது நாம் கணக்கிட்டு அத்துடன் பணம் மற்றும் வங்கி நிலுவைகளை கூட்டியது போன்று கணக்கிட வேண்டும் மூலப் பொருளில் நாம் செய்யும் முதலீடு செயல்பாட்டில் உள்ள முதலீடு முடிக்கப்பட்ட சரக்குகளில் உள்ள முதலீடு அல்லது பெறத்தக்க கணக்குகளில் செய்யப்பட்ட முதலீடு இவைகளைத் தவிர நிறுவனங்கள் ஓரளவு பணம் மற்றும் வங்கி நிலுவைகள் வைத்திருக்கின்றன எனவே அதற்கு நாம் கொஞ்சம் விளிம்பு தொகையை சேர்க்க வேண்டும் அதற்கான விளிம்பு தொகையை சேர்க்கும்போது நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது என்னவென்றால் பணம் மற்றும் வங்கி நிலுவைத் தொகையை சேர்க்க வேண்டும் செயலாக்க செலவில் அல்லது பெறத்தக்க கணக்குகளில் அல்லது மூலப் பொருளில் முதலீடு செய்யாமல் நிறுவனங்கள் பணத்தின் வடிவத்தில் அதாவது பணமாக வைத்திருக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இங்கே சில எண்ணிக்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலை 40000 என்பது சரியானதாக இருக்கும் ஒரு நாளுக்கு விற்கப்பட்ட பொருட்களின் விலை 40000 ரூபாய் எனவே இது ஒரு நாளுக்கு விற்கப்பட்ட பொருட்களின் விலை 40000 அதனால் இந்த 40000 ஐ எடுத்து எடையுள்ள இயக்க சுழற்சியால் பெருக்குகிறோம் எடையுள்ள இயற்கை சுழற்சியின் காலம் 64 நாட்கள் எனக்கருதி எடுத்துக் கொள்கிறோம் ஆகவே இது ஓரளவு தொகை மேலும் பணம் மற்றும் வங்கி நிலுவைகளாக சேர்க்கப்பட்டிருக்கும் எனவே நீங்கள் பணம் மற்றும் வங்கி இருப்பு பற்றி பேசினால் 40000 ரூபாய் பணமாக வைத்திருக்க வேண்டும் எனவே 40000 ஐ 64 நாட்களால் பெருக்கினால் இப்போது இறுதி செயல்பாட்டு மூலதன தேவை எவ்வளவாக இருக்கும் இது ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலை ஆகும் ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலை உதாரணமாக விற்கப்பட்ட பொருட்களின் மொத்த ஆண்டுத் தொகையை 65 365 அல்லது 360 நாட்களால் வகுக்கப்பட்டு எடையுள்ள இயக்கச் சுழற்சியுடன் பெருக்கப்படுகிறது ஆகவே இதை இவ்வாறு கணக்கிட்டால் எவ்வளவு வருகிறது இது 25 லட்சம் மற்றும் 60 ஆயிரம் கூட்டல் பணம் மற்றும் வங்கி இருப்புத் தொகை தேவை எவ்வளவு இருக்கும் இது 40000 ரூபாய் தேவையாக இருக்கும் இதுதான் 40000 நம்முடைய மொத்த தேவை எனவே மொத்த தேவை அதாவது செயல்பாட்டு மூலதன தேவை நிறுவனத்திற்கு எவ்வளவாக இருக்கும் அது 26 லட்சம் நாம் மொத்த தேவையை கணக்கிட்டு உள்ளோம் அது 26 லட்சம் இந்த 26 லட்சம் என்பது நாம் கணக்கிட்டது எனவே நாம் விவாதித்தது சில தகவல்களை நீங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும் செயல்பாட்டு மூலதன தேவையை கணக்கிடுவதற்கு அல்லது செயல்பாட்டு மூலதன தேவையை மதிப்பிடுவதற்கு முதலில் உங்களிடம் மூலப்பொருள் பின்னர் WIP பின்னர் முடிக்கப்பட்ட பொருட்கள் பின்னர் பெறத்தக்க கணக்குகள் மற்றும் செலுத்தவேண்டிய கணக்குகள் இவைகளின் வெவ்வேறு நிலைகளின் கால அளவு இருக்க வேண்டும் அதன் பிறகு மூலப் பொருளின் விலை என்ன செயலாக்க செலவு என்ன என்கின்ற தகவல்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மற்ற நிர்வாக மேல்நிலை செலவுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இந்த தகவலும் மேலும் மொத்த விற்பனை விலை தகவலும் வேண்டும் அதனால் இவைகளுடைய உதவியுடன் கால அளவை கணக்கிட முடியும் எடையுடன் கால அளவை நம்மால் பெருக்க முடியும் இந்த எடையுள்ள இயக்க சுழற்சியை நீங்கள் கணக்கிட்டஉடன் மொத்த வருடாந்திர செலவு நமக்கு கிடைத்துவிடும் அது 365 ஆல் வகுக்கப்படும் எனவே காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஐ நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதாகும் எனவே COGS எடையுள்ள இயக்க சுழற்சியால் பெருக்கப்படுகிறது மேலும் பண தேவைக்கு நம்மிடம் பணமாக இருக்க வேண்டும் ஆகவே அந்த விஷயத்தில் மொத்த செயல்பாட்டு மூலதன தேவையை இவ்வாறு மதிப்பிடலாம் 2560000 40000 பணமாக வைத்திருக்க விரும்புகிறோம் அதனால் மொத்த தேவை 26 லட்சம் ஆகவே மூலதன தேவையை இவ்வாறு மதிப்பீடு செய்யலாம் மேலும் நிஜ வாழ்க்கையிலும் தொழில் துறையில் உள்ள நிறுவனங்கள் இதுபோன்றே செயல்பாட்டு மூலதன தேவையை கணக்கிடுகின்றனர் எனவே இது மிகவும் எளிமையான செயல்முறை எண்ணிக்கை அளவு செயல்முறை என்று பொருள் ஆனால் ஒரு எச்சரிக்கை இங்கே நாம் கணக்கிட்டது இயக்க சுழற்சியின் காலமாகும் ஆனால் எடையுள்ள இயற்ற சுழற்சியை நாம் தகுந்தவாறு சரி செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த சூத்திரத்தால் கொடுக்கப்பட்ட எண் இறுதியானது அல்ல உள்ளக மாற்றங்கள் தேவைப்படுகிறது மற்ற தகவல்கள் நமக்கு கிடைத்தால் மொத்த செயல்பாட்டு மூலதன தேவைகளை சரிசெய்ய முடியும் மேலும் நிறுவனம் மிகவும் மென்மையாகவும் வசதியாகவும் இருக்கும் அவர்கள் அதிக அளவு நடப்பு சொத்துக்களை வைத்திருக்க மாட்டார்கள் குறைந்த அளவு நடப்பு சொத்துக்களையும் வைத்திருக்க மாட்டார்கள் ஆகவே உகந்த பணப்புழக்கம் காரணமாக நிறுவனம் ஆபத்தைத் தவிர்க்கும் மேலும் அவை தற்போதைய சொத்துக்களை உகந்த அளவில் கொண்டிருக்கும் எனவே லாபங்களும் மதிப்பீடுகளின்படி இருக்கும் அல்லது நிறுவனத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இருக்கும் மேலும் ஒட்டுமொத்தமாக ஒரு சீரான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் ஆகவே இவைகள்தான் மூலதன செயல்பாட்டு தேவைகளை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை குறிக்கும் இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்பில் நாம் சில வினாக்களை பார்க்கலாம் அப்போது நிறுவனத்தின் செயல்பாட்டு மூலதன தேவையை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம் கால அளவைப் பற்றி சில தகவல்களும் மேலும் நிதி முதலீட்டு பகுதி விபரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போது வெவ்வேறு நிறுவனங்களின் செயல்பாட்டு மூலதன தேவையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம்